மீண்டும் வரவேற்கிறோம் நியூக்கிளியர் வெபன்ஸ் குறித்த நமது அமர்வை நாம் தொடர்வோம் மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ் தொடர்பான விவாதம் மற்றும் எதிக்ஸ் கொள்கைகளை உருவாக்குவதைத் தொடர்வோம் அங்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் நியூக்கிளியர் நிலையங்களில் செயல்பாடுகளை நடத்துவது தர மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்ட மேலாண்மை அமைப்புகள் மனித செயல்திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் பணியாளர்களின் தகுதி உட்பட மனித வள மேலாண்மை தொடர்பாக எதிக்ஸ் கொள்கைகளை நியூக்கிளியர் நிறுவனத்தில் உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது இப்போது நியூக்கிளியர் நிறுவனங்களுக்கு செயல்பாடுகளை நடத்துவது தொடர்பான எதிக்ஸ் கொள்கைகளை ஏன் உருவாக்க வேண்டும் நியூக்கிளியர் நிலையங்கள் சில சமயங்களில் பாதுகாப்பற்ற செயல்கள் நடக்கலாம் எனவே அதற்கு யார் பொறுப்பு இது உபகரணத்தின் தவறா அல்லது அது நபரின் தவறா அல்லது அந்த வசதியை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்த நிலையான செயல்முறைகள் எதுவும் எழுதப்படாததாலா எனவே யார் பொறுப்பு என்பதை நாம் பார்க்க விரும்பினால் இது எதிக்ஸ் சிக்கல்களின் கேள்வியாக மாறும் எனவே எதிக்ஸ் செயல்பாடுகள் மற்றும் நியூக்கிளியர் வசதிகள் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் அது போன்ற உபகரணங்களின் சரியான பயன்பாடு என்ன அதை எவ்வாறு கையாள்வது எதை பாதுகாப்பற்ற செயலாகக் கருதுவோம் போன்றவை எனவே பாதுகாப்பு கலாச்சாரம் அல்லது தர மேலாண்மை நடைமுறைகள் முக்கியமான மேலாண்மை அமைப்பாகும் ஏனெனில் ஒரு கலாச்சாரம் நபர்களுக்குள் ஊடுருவ வேண்டும் எனவே அது காற்றில் உள்ளது அது அமைப்பில் உள்ளது மற்றும் அவர்கள் அந்த அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினால் அதைப் பின்பற்ற வேண்டும் எனவே நியூக்கிளியர் நிறுவனங்களில் எதிக்ஸ் கொள்கைகளைப் பொறுத்தவரை தர மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்ட மேலாண்மை அமைப்பு மிகவும் முக்கியமானது மூன்றாவதாக பணியாளர்களின் பயிற்சி மற்றும் தகுதி கையாள்வதற்கான திறன்கள் இந்த அதிக ஆபத்தை உள்ளடக்கிய உபகரணங்களுடன் அவர்களின் செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் அவர்களுக்கு என்ன பயிற்சி தேவைப்படுகிறது எனவே அவர்கள் இந்த விஷயங்களைப் பயன்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள செயல்முறை நடைமுறைகளைப் பின்பற்றுகிறார்கள் உபகரணங்கள் அந்த விஷயங்களுக்கும் எதிக்ஸ் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் அடுத்து நாம் கண்டுபிடிப்பது முக்கியமானது வெளிப்படையான மற்றும் வெளிப்படையான முடிவெடுக்கும் மற்றும் தொடர்பு முறைகள் இது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் நாம் முன்பு விவாதித்தபடி இது ஒரு பழி விளையாட்டாக இருக்கக்கூடாது இது உங்கள் பொறுப்பு நீங்கள் அதைச் செய்யவில்லை அல்லது இந்த அமைப்பு ஏன் எதையாவது கவனிக்கவில்லை சூழல் போதுமான அளவு திறந்திருக்க வேண்டும் என்று சூழல் இருக்கக்கூடாது எனவே வெளிப்படையானது இதில் அதிக ஆபத்து உள்ளது என்பதை நாம் புரிந்துகொண்டதால் நபருடன் மோதலுக்குச் செல்வதற்குப் பதிலாக நபரைக் குற்றம் சாட்டுவதற்குப் பதிலாக ஒவ்வொருவரும் இங்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான மக்களின் உயிரைப் பணயம் வைக்க முடியாது மக்கள் அல்லது சுற்றுச்சூழலில் உள்ள நல்வாழ்வில் சமரசம் செய்வதை நாம் விரும்ப முடியாது எனவே ஏதேனும் தவறு அல்லது தவறு கண்டறியப்பட்டு அது குறித்து சில முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அல்லது அதைத் தெரிவிக்க வேண்டும் என்றால் வெளிப்படையான முடிவெடுக்கும் செயல்முறை மற்றும் தகவல் தொடர்பு முறை திறந்த மற்றும் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் கையில் இருக்கும் பணியின் முக்கியத்துவத்தைப் பற்றி மற்றவருடன் தொடர்பு கொள்ள முடியும் மேலும் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும் எனவே அதற்கு வெளிப்படையான மற்றும் வெளிப்படையான முடிவெடுப்பது மற்றும் தொடர்பு முறைகள் முக்கியம் நியூக்கிளியர் பொருட்களின் உடல் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு இது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் ஏனெனில் இந்த பொருட்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன அவை எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன அவை எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன ஏனெனில் கதிர்வீச்சு ஏற்படலாம் எனவே இவை அணுக்கரு எதிக்ஸ்களுடன் தொடர்புடைய எதிக்ஸ் எதிக்ஸ் சிக்கல்களுக்கான முக்கியமான தேவைகள் மற்றும் இது மக்களுக்கு மீண்டும் தீங்கு விளைவிக்கும் எனவே சரியானது என்றால் சரியான சேமிப்பு என்றால் என்ன சரியான கட்டுப்பாடு என்றால் என்ன எங்காவது கலாச்சாரம் இல்லை என்றால் என்ன சிலர் பின்பற்றவில்லை என்றால் அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவே நடத்தை விதிகள் என்ன என்பதை இந்த வழக்குகளில் வரையறுக்க வேண்டும் எனவே அனுபவம் கருத்து மற்றும் சரிசெய்தல் நடவடிக்கை அமைப்பு எனவே ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களைப் பற்றி தங்கள் கருத்தைத் தெரிவிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இதுவாகும் மேலும் நிறுவனத்தில் சரியான செயல் அமைப்பு இருக்க வேண்டும் இது நிகழும் எந்த சிறிய பிரச்சனைக்கும் பதிலளிக்க முயற்சி செய்யலாம் எப்படி திருத்தங்கள் செய்யலாம் என்று பார்க்க வேண்டும் தவறு மீண்டும் நிகழ கூடாது எனவே இவை எல்லாவற்றிற்கும் ஒரு நடத்தை எதிக்ஸ்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது மிகவும் அதிக ஆபத்து நிறைந்த விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் அதைப் பற்றி சாதாரணமாக இருக்க முடியாது இப்போது நாம் ஒரு மிக அடிப்படையான கேள்விக்கு வருவோம் இது மிகவும் ஆபத்தானது அது அழிவை ஏற்படுத்தலாம் பேரழிவை ஏற்படுத்தலாம் இது மக்களின் உயிரைப் பறிக்கக்கூடும் தலைமுறை தலைமுறையாக எஞ்சியிருப்பவர்களைப் போலவே வரப்போகும் தலைமுறைகளுக்கும் பேரழிவை உண்டாக்கும் இன்ஜினியர்ஸ் தொடர்ந்து நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவது எதிக்ஸ்யா என்பது போன்ற மிக அடிப்படையான கேள்வி எழலாம் அதைப் பார்ப்போம் எனவே நாம் புரிந்துகொள்கிறோம் இது போன்ற ஒரு முரண்பாடு உள்ளது சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களின் அழிவு சக்தி காரணமாக இது மிகவும் பேரழிவு விளைவை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழலில் அவற்றின் மோசமான விளைவை ஓரங்கட்டலாம் ஆனால் முற்றிலும் அழிக்க முடியாது எனவே அனைத்து மனித நேயவாதிகளும் குரல் எழுப்பினர் மனிதகுலத்தை பாதுகாக்க ஒழிப்பு ஆனால் அதில் மீண்டும் ஒரு முரண்பாடு உள்ளது ஆனால் நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய வேண்டாம் என்று பேசுகிறது ஏனென்றால் நியூக்கிளியர் தடுப்பு பற்றி பேசும்போது நியூக்கிளியர் போர் மற்றும் நீங்கள் பேசும் போது நியூக்கிளியர் தடுப்பு என இரண்டு பகுதிகள் உள்ளன நியூக்கிளியர் தடுப்பு இது தற்காப்பு போன்றவற்றின் பாதுகாப்புப் பகுதியாகும் மற்றும் மிகவும் பாதுகாப்பானது எனவே அது மேலும் போரைத் தடுக்கும் அப்படியானால் நீங்கள் நியூக்கிளியர் தடுப்பு பற்றி பேசும்போது நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய வேண்டாம் என்று பேசுகிறது ஏனென்றால் அது நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையின் விஷயம் யாராவது அறிவித்தால் நாம் நியூக்கிளியர் போர்முறை செய்யப் போவதில்லை ஒருவேளை நாம் நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்கப் போவதில்லை என்ற கேள்வி எந்த அளவிற்கு வருகிறது அந்த தேசத்தை நாம் எப்படி நம்பலாம் நாளை போல அந்த தேசம் நியூக்கிளியர் வெபன்ஸ்களுடன் திரும்பிச் செல்லாது என்று நமக்கு எப்படித் தெரியும் எனவே அதைக் கருத்தில் கொண்டு இன்ஜினியர்ஸ் நாட்டின் பாதுகாப்பு நோக்கத்திற்காக நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவது எதிக்ஸ் ஆகக் கருதப்படுகிறது எனவே நீங்கள் பெரிய அளவில் நாட்டின் கவனம் மற்றும் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நாட்டின் பாதுகாப்பைக் கருத்தில் கொண்டு இன்ஜினியர்ஸ் நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவது எதிக்ஸ் ஆகக் கருதப்படுகிறது இருப்பினும் இதில் முக்கிய பங்குதாரர்கள் அரசு போன்ற ஏராளமான பங்குதாரர்கள் உள்ளனர் ஏனென்றால் அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் மற்ற நாடுகளுடன் அரசாங்க கூட்டாண்மையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நியூக்கிளியர் வெபன்ஸ் மேம்பாடு மற்றும் சோதனை தொடர்பாக நாம் ஆயுதக் கட்டுப்பாடு பற்றி பேசுகிறோம் நிராயுதபாணியைப் பற்றி பேசுகிறோம் எனவே இது ஒரு நாட்டுக்கு மட்டும் அல்ல அதைத் தீர்மானித்து இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் நடைமுறையில் இருக்க வேண்டும் நாடுகளுக்கிடையிலான கூட்டு நாடுகளின் நல்ல தொகுப்பு எதையாவது செய்ய வேண்டும் என்று பரஸ்பரம் முடிவு செய்து அதை மதித்து நடக்க வேண்டும் அவர்கள் தங்கள் வார்த்தைகளை அவர்கள் முடிவு செய்ததைக் கடைப்பிடிக்கின்றனர் மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ்களுடன் சண்டையிடுவது போன்ற பழைய நடைமுறைகளுக்குத் திரும்புவதில்லை என்று முடிவு செய்கின்றனர் எனவே ஒரு சில நாடுகள் நியூக்கிளியர் வெபன்ஸ்க் குறைப்பு அல்லது வெபன்ஸ் கட்டுப்பாடு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தால் அந்த நாடுகள் ஒப்பந்தத்தை மதித்து அதை நிறைவேற்றாமல் இருப்பது மிகவும் முக்கியம் அதிலிருந்து வெளியேற பல சோதனைகள் உள்ளன எனவே அவர்களின் செயலின் நேர்மை என்ன அவர்களின் செயலின் நம்பகத்தன்மை என்ன நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவது மற்றும் அவற்றை சோதிப்பது போன்ற கூட்டணிகளின் உறவுகளுடன் நீங்கள் தொடர்புபடுத்துவது போன்ற மிக முக்கியமான விஷயங்கள் இவை எனவே மூன்றாவதாக ஆசிரியரின் முக்கியமான பங்குதாரர் நியூக்கிளியர் வெபன்ஸ் உற்பத்தியாளர் பின்னர் அது ஒரு இன்ஜினியர்ஸ் மற்றும் விஞ்ஞானிகள் மற்றும் பொது மக்கள் இவர்கள்தான் முக்கிய பங்குதாரர்கள் அவர்கள் மரியாதைக்குரிய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் என்ன போன்ற உங்களுக்குத் தெரிந்ததைப் புரிந்துகொள்வதில் தொடர்புடையவர்கள் நீங்கள் நியூக்கிளியர் வெபன்ஸ் இருப்பதைப் பற்றி பேசினால் நியூக்கிளியர் வெபன்ஸ்ஸை உருவாக்குவது பற்றி பேசினால் நாட்டின் பாதுகாப்பைப் பற்றி பேசுகிறீர்கள் மேலும் நாம் கூறியது போல் வெவ்வேறு பங்குதாரர்கள் உள்ளனர் அவர்கள் ஒரு பொதுவான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் மேலும் நீங்கள் இதை ஏன் பட்டியலிட்டீர்கள் மற்றும் அவர்கள் பொதுவான உடன்பாட்டிற்கு வர வேண்டும் மேலும் இதை ஏன் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வரிசையில் பட்டியலிட்டோம் என்பது நிச்சயமாகும் அரசாங்கம் மற்றும் கூட்டணிகள் மிக முக்கியமானவை ஏனெனில் அவர்கள் நியூக்கிளியர் வெபன்ஸ் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய கொள்கைகள் குறித்து முடிவெடுக்கும் நபர்கள் எனவே சில சமயங்களில் கான்பிளிக்ட் ஆப் இண்டெர்ஸ்ட் போல் நடப்பது அல்லது வெவ்வேறு தரப்பினரின் நலன்களின் கவனம் வேறுபட்டிருக்கலாம் எனவே அவர்கள் ஒருமித்த கருத்துக்கு வருவது மிகவும் முக்கியமானது அது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பொது மக்கள் பாதுகாப்பான சூழலை வாழ விரும்புவார்கள் நிறுவனங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்காக உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகின்றன மேலும் அரசாங்கம் வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டைப் பாதுகாப்பதில் முக்கிய அக்கறை கொண்டுள்ளது எனவே வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டைப் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என நாம் கருதுகிறோம் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பான சூழலில் வாழவும் பாதுகாப்பான சூழலில் வாழவும் விரும்புகிறார்கள் நாம் உணர்ந்தால் அரசாங்கம் உண்மையாக உணர்ந்தால் நியூக்கிளியர் வெபன்ஸ் ஒன்றே பதில் என மக்கள் உண்மையாக உணர்ந்தால் நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் முயற்சி செய்யுங்கள் இது மற்ற மாற்றுகளுக்கு ஆம் அல்லது இல்லை எனவே அவர்கள் முயற்சி செய்து தோல்வியுற்றால் நியூக்கிளியர் வெபன்ஸ்களை அவர்கள் முடிவு செய்தால் நிறுவனங்களும் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகின்றன எனவே ஒரு வகையான கொள்கை இருக்கும் ஆனால் மீண்டும் அரசாங்கமும் பொது மக்களும் தவறினால் இந்த வெபன்ஸ்களைப் பயன்படுத்துவதன் பெரிய விளைவுகளின் பெரிய விளைவுகள் உள்ளன இந்த இழப்புகள் மீள முடியாத இழப்புகள் மற்றும் அந்த வெபன்ஸ்ஸைப் பயன்படுத்த வேண்டாம் என்று நாம் முடிவு செய்கிறோம் எனவே நிறுவனங்கள் உற்பத்தி மற்றும் அனைத்தையும் அதிகரிக்க விரும்புகின்றன எனவே அரசாங்கமும் சாமானிய மக்களும் அந்த விஷயங்களை மிகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்றும் ஆயுதக் கட்டுப்பாடு அல்லது நிராயுதபாணியை முடிவு செய்யலாம் எனவே ஒவ்வொரு பங்குதாரர்களும் எப்படி விரும்புகிறார்கள் மற்றும் சிக்கலைப் பார்க்கிறார்கள் மற்றும் கூட்டாக அவர்கள் என்ன வருகிறார்கள் அவர்கள் என்ன குறிப்பிட்ட முடிவை எடுத்தார்கள் என்பதைப் பொறுத்தது எனவே இதற்கு தொடர்புடைய மதிப்புகள் நாம் கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களைப் பற்றி விவாதிக்கும்போதும் நீங்கள் நியூக்கிளியர் எதிக்ஸ்களைப் பற்றி பேசும்போதும் மீண்டும் மிகவும் முக்கியமானவை மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் வார்த்தை கடமை எதிக்ஸ்கள் இது இன்ஜினியர்ஸ்களின் எதிக்ஸ்கள் அவர்களின் மதிப்புகளின் அடிப்படையில் அவர்களின் நற்பண்புகளின் அடிப்படையில் எனவே இங்கே சேர்க்கப்படும் தொடர்புடைய மதிப்புகள் ஒரு தேசிய இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு பொது நலன் உலக அமைதி சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மை மற்றும் நிச்சயமாக இன்ஜினீயர்ஸ்ஸின் ஒருமைப்பாடு வளரும் இன்ஜினீயர்ஸ்ஸின் நேர்மை இந்த விஷயங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாகின்றன என்பது வெபன்ஸ் எதற்காகப் பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ளும் நபர் போன்றது எனவே இவை நியூக்கிளியர் எதிக்ஸ்களுக்கு இருக்கும் பொருத்தமான மதிப்புகள் எனவே நாம் சொல்வது போல் பல பங்குதாரர்கள் இருப்பது போல் இருக்கலாம் அவர்களின் நலனில் முரண்பாடுகள் இருக்கலாம் நியூக்கிளியர் வெபன்ஸ்ஸை தொடரலாமா வேண்டாமா என்ற ஒரு குறிப்பிட்ட சிக்கலை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதில் வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் இன்னும் உலகில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது போன்ற மிகவும் சர்ச்சைக்குரிய உண்மையாகும் எனவே செயல்களுக்கான விருப்பங்களில் நியூக்கிளியர்த் தடுப்பை பாதுகாப்பிற்கான ஒரு முக்கிய கருவியாகப் பயன்படுத்துதல் அல்லது ஒவ்வொரு நாடும் நியூக்கிளியர் வெபன்ஸ்ஸை ஒரே நேரத்தில் கைவிடுவது ஆகியவை அடங்கும் எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் தடுப்பைப் பயன்படுத்துதல் நீங்கள் பேசுவது இந்த வெபன்ஸ்களை உருவாக்குவது உங்கள் பலத்தின் ஒரு பகுதி பாதுகாப்பு அல்லது அனைவரும் ஒரே நேரத்தில் வெபன்ஸ்ஸை விட்டுவிடுவது போன்ற இரண்டு விஷயங்கள் இருக்கலாம் என்று நாம் கண்டறிந்துள்ளோம் மேலும் எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அதில் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும் இதில் ஈடுபட்டுள்ள பங்குதாரர்களிடையே ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும் எல்லா நாடுகளும் ஒரே நேரத்தில் வெபன்ஸ்களைக் கைவிடவில்லையா என்று பாருங்கள் நாம் சில நியூக்கிளியர் வெபன்ஸ்க் குறைப்புகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே சில நாடுகளால் சிலவற்றை கைவிட்ட சில நாடுகளால் இது ஒரு அச்சுறுத்தலாக உணரப்படலாம் அவர்கள் வெபன்ஸ்களைக் கைவிட்டனர் ஆனால் மற்றவர்கள் கைவிடுவார்கள் என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் வெபன்ஸ்ஸை கைவிடவில்லை ஆக ஒரு நாடு வெபன்ஸ்ஸை கைவிட்ட காலத்திற்கு இடையில் ஒரே நேரத்தில் அனைவரும் எடுக்கும் நடவடிக்கை இல்லை என்றால் மற்ற நாடுகள் வெபன்ஸ்ஸை விட்டுக்கொடுக்கும் வரை காத்திருப்பது மிகவும் அதிகமாக இருக்கும் அந்த நாட்டிற்கு மிகவும் மன அழுத்தம் மற்றும் எதிக்ஸ்யற்றது எனவே ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டால் அது எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட கொள்கையை உருவாக்க முயற்சிக்கும் முன் அந்தக் கொள்கையின் விளைவுகள் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் திருத்த வேண்டும் பயன்பாட்டுவாதம் மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ்களின் கோட்பாட்டிலிருந்து நியூக்கிளியர் தடுப்பைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே நாம் புரிந்துகொண்டபடி பயன்பாடானது அந்த செயல்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது அதிகபட்ச மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவே கிடைக்கக்கூடிய பல்வேறு விருப்பங்களில் அந்த விருப்பத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது இது மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது எனவே இந்த ஒப்பந்தத்தின்படி மக்கள் அமைதிக்காகப் பின்தொடர்கிறார்கள் குறைவான போர்கள் மற்றும் இறப்புகள் உள்ளவர்கள் குறைவான போர்கள் மற்றும் இறப்புகள் இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய மிகவும் மகிழ்ச்சியான மக்களாக இருப்பார்கள் எனவே இதை பயன்பாட்டு எதிக்ஸ்களுடன் வரைபடமாக்குவது மில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன் கணக்கான மக்கள் வசிக்கும் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சில மக்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது விலங்குகளின் உயிர்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுகள் வெளியிடப்பட்டாலோ அது சரியானது எனவே மீண்டும் ஒரு சிலரின் வாழ்வில் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறோமா அல்லது விலங்குகளின் உயிர்கள் அல்லது சுற்றுச்சூழலில் மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சியைத் தருவதைப் போலல்லாமல் இருக்கும் ஆனால் மீண்டும் ஒரு விவாதத்திற்குரிய கேள்வி என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் வாழ்க்கைக்காக நாம் உண்மையில் சமரசம் செய்து கொள்ளலாமா என்பதும் நிச்சயமாக அது வாங்குவதற்கான செலவாக எடுத்துக் கொள்ளப்படுவது மற்ற மில்லியன் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் எனவே நாம் விரும்புவது இந்த தீங்கு குறைக்கப்படுவதைக் காண போதுமான நடவடிக்கைகளை எடுப்பது அல்லது இந்தத் தீங்கைத் தவிர்க்க முடியுமா என்பது மீண்டும் விவாதத்திற்குரிய கேள்வி டியோன்டாலஜி கோட்பாட்டிலிருந்து அது கடமை எதிக்ஸ்கள் எனவே விளைவுகளை பகுப்பாய்வு செய்வதற்குப் பதிலாக செயல் சரியானதா அல்லது தவறா என்பதில் கவனம் செலுத்துகிறது எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் எதிரி மற்றும் பழிவாங்கும் நாடுகளில் சில அப்பாவி மக்களின் உயிரைக் கொல்கின்றன எனவே இது உள்ளார்ந்த தவறு ஏனென்றால் நியூக்கிளியர் வெபன்ஸ்ஸைப் பார்க்கும்போது நியூக்கிளியர் வெபன்ஸ் சுடப்படும் முக்கிய பிரச்சினையுடன் எங்கும் தொடர்பில்லாத சில அப்பாவி உயிர்களைக் கொல்கிறது எனவே ஒருவேளை அவர்கள் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் ஈடுபடாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் விளைவுகளை எதிர்கொள்கின்றனர் எனவே அந்த விளைவு மக்களின் உயிரைப் பறிக்கும் எனவே அவை செயல்படுகிறதோ இல்லையோ அதன் அடிப்படையில் இதை விரும்புவது உள்ளார்ந்த தவறானது என்று எடுத்துக் கொண்டால் மற்றும் பிற மாற்றுகள் கிடைக்குமா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்காமல் நியூக்கிளியர் வெபன்ஸ்களுக்குச் செல்லுங்கள் நியூக்கிளியர் தடுப்பின் கண்ணோட்டத்தில் தவிர்ப்பதை தீர்மானிப்பது போல் நாம் கூறலாம் எனவே நியூக்கிளியர் தடுப்பு என்பது நாடு X நாடு Y ஐப் போல் பார்க்கிறது என்றால் நியூக்கிளியர் தடுப்பு என்றால் X நாடு Y நாட்டைத் தாக்க வாய்ப்பில்லை என்றால் X நாட்டில் அதிக நியூக்கிளியர் வெபன்ஸ் இருப்பதாக உணர்ந்தால் அல்லது தெரிந்தால் எனவே அதிக நியூக்கிளியர் வெபன்ஸ்களைப் பெற்று Y நாடு தன்னை பலப்படுத்திக் கொண்டால் அது மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் மேலும் அவர்கள் Y நாட்டைத் தாக்கத் திட்டமிட மாட்டார்கள் எனவே ஒரு நாட்டைப் பாதுகாப்பதற்கும் அதன் மக்களை மற்ற நாடுகளின் படையெடுப்பு மற்றும் தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாப்பதற்கும் நியூக்கிளியர் தடுப்பு மிகவும் அவசியம் எனவே இதைக் கருத்தில் கொண்டு நியூக்கிளியர் வெபன்ஸ் சமநிலை மிகவும் அவசியம் ஆக்கிரமிப்பு மற்றும் பெரிய அளவிலான போர்களின் வாய்ப்புகளை குறைப்பதற்காக மற்ற நாடுகள் உங்களைத் தாக்குவதைக் கட்டுப்படுத்துகிறது எனவே எனது படத்தை ஒரு நாட்டின் மற்ற அமைப்புகளுக்குக் காட்டினால் அது மிகவும் நியூக்கிளியர் வெபன்ஸ்ஸில் வலுவான நாடு என்று மற்ற நாடுகளால் கணிக்கப்பட்டால் அவர்கள் நம்மைத் தாக்காமல் இருக்கலாம் அப்படித்தான் நாம் பாதுகாப்போம் எனவே இதைக் கருத்தில் கொண்டு சீரான நியூக்கிளியர் வெபன்ஸ்ம் இருப்பது அவசியமாக இருக்கலாம் எனவே நம்மிடம் இல்லாதவர்கள் அதிகமாக விரும்பாதது கேள்விக்குரியது மற்றும் நம்மிடம் எதுவும் இல்லை எனவே நம்மைப் பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை எனவே சீரான கால நியூக்கிளியர் வெபன்ஸ் மிகவும் அவசியம் எனவே நியூக்கிளியர் தடுப்பு நாட்டை பாதுகாப்பானதாக்குவது போன்ற முடிவுக்கு நாம் வரலாம் எனவே இன்ஜினியர்ஸ் தொடர்ந்து நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவது நியாயமானது எனவே அவர்கள் அதைச் செய்வது போலவே இறுதியில் பெரும்பாலான மக்களுக்குச் சிறப்பாகச் செய்கிறார்கள் எனவே இங்கே நாம் என்ன முடிவு செய்யலாம் ஆம் நாம் நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவதைத் தொடரலாம் நியூக்கிளியர் உபகரணங்களுடன் முயற்சி செய்யலாம் ஏனென்றால் நியூக்கிளியர்த் தடுப்பின் ஒரு பகுதியாக நாட்டின் பாதுகாப்பின் இந்த கட்டத்தில் இருந்து நமக்கு முக்கியமானது மற்ற நாடுகள் நம்மைத் தாக்குவதைத் தடுக்க விரும்புகிறது மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம்மைத் தாக்குவதைத் தடுப்பது போன்ற ஏதாவது ஒன்றை நம்முடன் வைத்திருப்பது நல்லது ஏனென்றால் என்னிடம் வெபன்ஸ் இருந்தால் எந்த நேரத்திலும் அதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் இது மிகவும் உண்மை மற்ற உண்மையும் மிக உண்மை இப்போது அது வேறு என்ன உண்மை நம்மிடம் சக்தி இருப்பதால் நியூக்கிளியர் வெபன்ஸ் இருப்பதால் அதில் பலமாக இருப்பதால் அதை தவறாகப் பயன்படுத்த முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஏற்படும் விளைவுகள் நம்மிடம் உள்ள நியூக்கிளியர் வெபன்ஸ்களால் இன்றைய தலைமுறைக்கு மட்டுமல்ல வரப்போகும் தலைமுறைக்கும் ஏற்படும் நீண்டகால விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது அரசாங்கத்தின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ் உற்பத்தியாளர்களின் கூட்டணிகள் அதனுடன் இணைக்கப்பட்ட அனைவருக்கும் நாம் சில வெபன்ஸ்களை வைத்திருக்கலாம் ஆனால் சில வெபன்ஸ்களை வைத்திருப்பது என்று முக்கியமல்ல நாம் அதை மிகவும் சாதாரணமாக பயன்படுத்த வேண்டும் மற்ற மாற்று வழிகள் சாத்தியமா முடியாதா வேறு வழியில் செய்ய முடியுமா சில முடிவுகளை அடைய முடியுமா ஒரு குறிப்பிட்ட முடிவுகளுக்குச் செல்ல முடியுமா அமைதியான முறையில் அல்லது கூட்டாகச் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவைப் பெற முடியுமா என்பதைக் கண்டறிய முயலாமல் எங்கே நாம் நமது வார்த்தைகளை வைத்திருக்கிறோம் அங்கு மக்களின் நேர்மை பேணப்படுகிறது அவர்கள் தங்கள் வாக்குறுதிகளை விட்டு வெளியேற மாட்டார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் எனவே மீண்டும் பல பொறிகள் பல பேராசைகள் இருக்கும் ஏனென்றால் நம்மிடம் வெபன்ஸ் உள்ளது ஏனென்றால் நம்மிடம் பவர் இருப்பதால் அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அதை சோதிக்கக்கூடாது எனவே நம் பவரை மற்றவர்கள் உணர வேண்டும் ஆனால் அதிகாரத்திலும் பவர் இருக்கிறது சுய ஒழுக்கத்திலும் உள்ளது பவர்ரும் உங்களைப் போலவே கட்டுப்பாட்டில் உள்ளது நீங்கள் அதிகாரத்தை வைத்திருப்பது எப்போதுமே அந்த பவரை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அர்த்தமல்ல பவர் வாய்ந்ததாக தோன்ற வேண்டும் எனவே தன்னடக்கத்தை வைத்து நேர்மறையான முடிவை எடுப்பது எப்படி அமைதியான வாழ்க்கையை நடத்துவது எப்படி நம் நாட்டை அமைதியான வழியில் நிர்வகிப்பது வெபன்ஸ் நம்மிடம் இருக்கலாம் உபகரணங்களை வைத்திருக்கலாம் ஆனால் நம்மிடம் அந்த பவர் இருப்பதைக் காட்ட அதை அடிக்கடி பயன்படுத்த விரும்ப வேண்டும் என்று அர்த்தமல்ல வெபன்ஸ்களைத் தூக்காமல் அமைதியான வழியில் நாட்டை நடத்துவதற்கான வேறு வழிகளை நாம் உண்மையிலேயே கண்டுபிடிக்க விரும்பினால் நம்மால் முடியும் மற்ற உபகரணங்களின் அடிப்படையில் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த உபகரணங்களால் என்ன நன்மைகள் வழங்கப்படுகின்றன மற்றும் அதற்கேற்ற தீங்கு என்ன மனிதனுக்கு சில நன்மைகளைத் தருவதற்காக விலங்குகளுக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் தீங்கு விளைவிக்க முடியாது எனவே யாருடைய நன்மையைப் பற்றி நாம் பேசுகிறோம் அது எவ்வாறு தலைமுறைகள் முழுவதும் நிலைத்தன்மையைக் கொண்டுவரப் போகிறது விலங்குகளின் உயிர்வாழ்வதற்கான உரிமைகளை நாம் புறக்கணிக்கிறோம் இந்த நியூக்கிளியர் வெபன்ஸ்களைப் பயன்படுத்துவதைப் பற்றி நாம் பேசும்போது சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைக்கிறோமா என்ற கேள்விகள் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பார்வையிட வேண்டும் சுய சரிபார்ப்புடன் பதில்களைக் கண்டறிய இது உண்மையில் தேவையா அல்லது வேறு மாற்று வழிகளும் இருக்கலாம் ஆம் இது உண்மையில் தேவை என்று நாம் கண்டால் விலங்கு உலகிற்கு சுற்றுச்சூழலுக்கு சமமாக இந்த மனித மற்றும் விலங்கு உலகின் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் வழங்கும் தீங்குகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் வரவிருக்கும் விலங்கு உலகம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டும் எனவே அதை சமநிலைப்படுத்த நாம் என்ன செய்கிறோம் எனவே சமச்சீர் அணுகுமுறை ஆனது பயனுள்ள கண்ணோட்டத்தில் மிகவும் இன்றியமையாதது இந்த உபகரணங்கள் மற்றும் வெபன்ஸ்களைப் பயன்படுத்துவதற்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகளைப் புரிந்துகொள்வது நியூக்கிளியர் எதிக்ஸ்களைப் பொறுத்தவரை டியான்டாலஜிகல் கண்ணோட்டத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்துகிறது